உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் நிறைய வடிவமைப்புகளைப் பார்ப்போம் மற்றும் இந்த வடிவமைப்பு உத்திகளை ஒருவர் எவ்வாறு செய்கிறார் என்று பார்ப்போம் எனவே நாம் முழு காரணி வடிவமைப்பு பற்றி பேசினோம் மற்றும் நீங்கள் அறிந்தபடி முழு காரணி 2 n ஆல் குறிப்பிடப்படுகிறது n என்பது காரணிகளின் எண்ணிக்கை 2 இங்கே நிலைகளின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது நிச்சயமாக நீங்கள் உண்மையில் 3n 4n மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ஸ்கிரீனிங் டிசைனைச் செய்யும்போது அதாவது நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான காரணிகளைப் பார்க்கும்போது நாம் பொதுவாக 2 நிலைகளில் மட்டுமே செய்கிறோம் எனவே ஒரு முழு காரணி வடிவமைப்பு உங்களிடம் 3 அளவுருக்கள் இருந்தால் 23 அதாவது 2 2 2 அதாவது 8 சோதனைகள் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் 24 4 காரணிகள் அது 16 சோதனைகள் மற்றும் பல எனவே நன்மை என்னவென்றால் நாம் இடைவினைகளைப் பார்க்க முடியும் உங்களிடம் மூன்று காரணிகள் இருந்தால் 23 வடிவமைப்பு 8 சோதனைகள் AB AC BC இடைவினைகளைப் நாம் பார்க்கலாம் கூடுதலாக நாம் மூன்று வழி இடைவினைகளையும் பார்க்கலாம் இது A B C ஆனால் இது இந்த முழு காரணி வடிவமைப்பின் ஒரு குறைபாடாகும் ஏனென்றால் நீங்கள் 24 வடிவமைப்பைப் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் 4 காரணிகளைப் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதாவது முக்கிய விளைவுகள் நீங்கள் 6 தொடர்புகளைப் பார்க்கிறீர்கள் அதாவது AB AC AD BC BD மற்றும் CD 6 இடைவினைகள் ஆனால் நீங்கள் ABC ACD BCD போன்ற மூன்று வழி தொடர்புகளைப் பார்ப்பீர்கள் பின்னர் நீங்கள் நான்கு வழிகளையும் பார்ப்பீர்கள் இவை அனைத்தும் மிகவும் மிதமிஞ்சியவை நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த மூன்று வழி மற்றும் நான்கு வழி இடைவினைகள் மிகவும் அரிதானவை நீங்கள் பொதுவாக இரு வழி மட்டுமே கொண்டிருப்பீர்கள் எனவே உருவாகிறது 2n இன் ½ அதாவது 2n 1 அல்லது 2n இல் 14 அதாவது 2n 2 மற்றும் பல அவை பின்ன காரணி வடிவமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன பாருங்கள் இந்த பின்ன காரணி வடிவமைப்புகள் சோதனைகளின் எண்ணிக்கையை வியத்தகு முறையில் குறைக்கின்றன மேலும் நாம் இடைவினைகளையும் பெறலாம் ஆனால் பின்ன காரணியிலும் சில குறைபாடுகள் உள்ளன ஏனென்றால் நீங்கள் சோதனைகளின் எண்ணிக்கையையும் உங்கள் புதிய காரணியை எங்கு வைக்க வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யாவிட்டால் நீங்கள் குழப்பம் எனப்படும் ஏதாவது ஒன்றைகொண்டு முடிக்கலாம் அதாவது சில நேரங்களில் இருவழி இடைவினை குழப்பமானதாக இருக்கலாம் சில சமயங்களில் ஒரு வழி இடைவினை மூன்று வழி இடைவினைகளுடன் குழப்பமடையக்கூடும் எனவே பின்ன காரணி வடிவமைப்பு நாம் இதைப் பார்ப்போம் நேற்றைக்கும் உங்களுக்குக் காட்டினேன் என்னிடம் 3 மாறிகள் உள்ளன என்று கற்பனை செய்து பாருங்கள் A B C எனவே 23 8 சோதனைகள் எல்லாம் நன்றாக உள்ளது இப்போது இந்த 8 சோதனைகளுடன் நான் மற்றொரு மாறி D ஐ அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் எனவே இது 23 இன் ½ 23 அல்லது 23 24 1 23 இன் ½ க்குப் பதிலாக இது உண்மையில் 24 1 வடிவமைப்பு எனவே நீங்கள் 8 சோதனைகளை மட்டுமே செய்கிறீர்கள் எனவே நான் இங்கே D யை வைக்கிறேன் ABC எனவே இதில் என்ன நடக்கிறது ஒரு இடைவினை உள்ளது BCD உடன் A இன் குழப்பம் ACD உடன் B ABD யுடன் C குழப்பமடைவதால் நாம் சரியான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் இரு வழி இடைவினைகளும் குழப்பமடைகின்றன AB ஆனது CD உடன் குழப்பமடைகிறது BD யுடன் AC குழப்பமடைகிறது AD யுடன் BC குழப்பமடைகிறது மற்றும் D ஆனது ABC யுடன் குழப்பமடைகிறது மேலும் இது குழப்பமானது இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நமது D ஆனது ABC யுடன் குழப்பமடைகிறது மேலும் முக்கிய விளைவுகள் மூன்று வழி இடைவினைகளால் மட்டுமே குழப்பமடைகின்றன மற்றும் இருவழி இடைவினைகள் குழப்பமடைகின்றன இப்போது நீங்கள் இன்னும் ஒரு மாறி ஐந்தாவது மாறியை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்கள் அதாவது 25 வடிவமைப்பு அதாவது 32 ஆனால் நீங்கள் 8 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறீர்கள் அதாவது 32 இல் 14 அதாவது 25 2 எனவே கேள்வி என்னவென்றால் நாம் இங்கே E ஐ வைக்கிறோம் என்ன நடக்கும் இருவழி இடைவினைகளுடன் குழப்பமடைந்த முக்கிய விளைவுகள் நம்மிடம் உள்ளன முக்கிய விளைவு இதனுடன் குழப்பமடைகிறது இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் E CD சரியா அல்லது E AB இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக விரும்பப்படாது தீர்மான IV வடிவமைப்புகள் சரி ஆனால் தீர்மான III வடிவமைப்புகள் சரியில்லை ஏனென்றால் நிறைய குழப்பங்களை நாம் காண்கிறோம் எனவே இந்த அட்டவணை உங்களுக்கு நல்ல யோசனையை அளிக்கிறது எனவே என்னிடம் 3 அளவுருக்கள் அல்லது 3 காரணிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களிடம் உள்ளது ஒரு முழு காரணி 23 ஆக இருக்கும் இதை நான் செய்ய விரும்புகிறேன் எனவே 23 1 அதாவது 4 சோதனைகள் எனவே 4 சோதனைகள் நம்மிடம் AB உள்ளது AB க்கு பதிலாக நீங்கள் அதை C என வைக்கிறீர்கள் எனவே இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு புரிந்து கொள்ளுங்கள் எப்படி பெறுவது மிகவும் விரும்பப்படாத தீர்மானத்தைப் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் இப்போது 4 அளவுரு வினா ABCD க்கு நாம் செல்லலாம் பாதி பின்ன காரணி வடிவமைப்பை நான் செய்ய விரும்புகிறேன் எனவே நான் செய்வது என்னவென்றால் நான் 23 மாடலை எடுத்துக்கொள்கிறேன் அதாவது மன்னிக்கவும் 23 வடிவமைப்பு அட்டவணை பின்னர் நான் ABC யை D உடன் அறிமுகப்படுத்துவேன் எனவே அத்தகைய வடிவமைப்பு 24 1 என அழைக்கப்படுகிறது 24 என்பது 2 2 2 2 அதாவது 16 சோதனைகள் எனவே 1 ஆனது அதில் 12 அதாவது 8 சோதனைகளை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இங்கே டிசைன் ஜெனரேட்டர் என்பது D ABC ஆகும் எனவே இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு ஏனெனில் உங்களிடம் 4 மாறிகள் உள்ளன 1 2 3 4 இது பரவாயில்லை இன்னொன்றைப் பார்ப்போம் இன்னும் ஒரு மாறி மாறி E எனவே அது 25 அதாவது 32 சோதனைகள் 16 சோதனைகளில் பாதி மட்டுமே நான் செய்ய விரும்பினால் நான் என்ன செய்வேன் E ஆனது ABCD க்கு சமம் இது ஒரு தீர்மான V வடிவமைப்பு மிகவும் அருமை ஆனால் நான் 32 இல் நான்கில் ஒரு பகுதியை செய்ய விரும்பினால் அதாவது 8 சோதனைகள் 25 2 பின்னர் D ஆனது AB ஆக மாறும் அல்லது E ஆனது AC யாக மாறும் எனவே இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு முக்கிய விளைவுகள் விரும்பப்படாத இருவழி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன மற்றும் பல எனவே டிசைன் ஜெனேரேஷனை எவ்வாறு செய்வது என்று இப்போது உங்களுக்குத் தெரியும் பின்னர் தீர்மானக் கணக்கீட்டை எவ்வாறு செய்வது என்பதையும் நீங்கள் கணக்கிடலாம் எனவே பல மென்பொருள்கள் இதை தானாகவே செய்யும் எனவே அதை fundas லிருந்து புரிந்துகொள்வது உங்களுக்கு நல்ல யோசனையாகும் இதனால் வடிவமைப்புகளை நீங்களே உருவாக்க முடியும் நீங்கள் மென்பொருள்களைக் கூட சரிபார்க்கலாம் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் காலத்திற்குள் சமநிலையையும் ஆர்த்தோகனலிட்டியையும் கொண்டிருக்க வேண்டும் மேலும் நீங்கள் பின்ன காரணி வடிவமைப்பைப் பற்றி பேசும்போது குறைந்தபட்சம் தீர்மான IV வடிவமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் தீர்மான III வடிவமைப்பை அல்ல எனவே இரு வழி இடைவினைகளுடன் குழப்பமடியும் ஒரு முக்கிய விளைவை நீங்கள் விரும்பவில்லை மூன்று வழி மூலம் முக்கிய விளைவு குழப்பமடைவது சரி ஆனால் இரு வழி இடைவினைகளுடன் முக்கிய விளைவு குழப்பமடைவது ஒரு தீர்மான III வடிவமைப்பு பொதுவாக அது விரும்பப்படவில்லை எனவே இது இதன் முழு தர்க்கமும் இதுதான் இவை காரணி வடிவமைப்புகள் ஆனால் பின்னர் பல வகையான வடிவமைப்புகள் உள்ளன டாகுச்சி டிசைன்கள் போன்ற டிசைன்கள் உள்ளன பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு போன்ற வடிவமைப்புகள் உள்ளன இவை அனைத்தும் நிலை 2 வடிவமைப்புகள் இதை நாம் ஸ்கிரீனிங் டிசைன் என்று அழைக்கிறோம் நாம் அவற்றில் அதிகமானவற்றைப் பார்ப்போம் அதே விஷயம் நான் நேற்று உங்களுக்குக் காட்டினேன் தீர்மான III வடிவமைப்பு முக்கிய விளைவுகள் மாற்றுப்பெயர் கொண்டவை முக்கிய விளைவுகள் முக்கிய விளைவுகளுடன் மாற்றுப்பெயர் பெறவில்லை ஆனால் முக்கிய விளைவுகள் இரண்டாவது வரிசை இடைவினைகளுடன் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன எனவே அது மோசமானது இரண்டாவது வரிசை இடைவினைகள் பிற இரண்டாவது வரிசை தொடர்புகளுடன் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன தீர்மான IV வடிவமைப்பு முக்கிய விளைவுகள் முக்கிய விளைவுகளுடன் மாற்றுப்பெயரிடவில்லை முக்கிய விளைவுகள் மூன்று வழி இடைவினை மூலம் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன மற்றும் இருவழி இடைவினைகள் இருவழி இடைவினையுடன் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன இரண்டாவது வரிசை இடைவினைகள் இரண்டாவது வரிசை இடைவினை மூலம் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன தீர்மான V வடிவமைப்பு எந்தவொரு முக்கிய விளைவும் எந்தவொரு முக்கிய விளைவையும் மாற்றியமைக்காது மேலும் இரண்டாவது வரிசை இடைவினைகள் மாற்றுப்பெயரிடவில்லை இரண்டாவது வரிசை இடைவினைகள் பொதுவாக மிக உயர்ந்த மூன்றாவது வரிசையுடன் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன எனவே தீர்மானம் V சிறந்தது பின்னர் நிச்சயமாக நீங்கள் அதிக பரிசோதனைகள் செய்ய வேண்டும் எனவே பொதுவாக தீர்மானம் IV சரியானது எனவே நீங்கள் இங்கே பார்க்கமுடிவதுபோல் நம்மிடம் A B C D E வகை நிலைமை உள்ளது எனவே 5 அளவுருக்கள் 25 அதாவது 32 ஆனால் நாம் 8 சோதனைகளை மட்டுமே செய்கிறோம் எனவே இது 25 2 வடிவமைப்பு 32 சோதனைகளில் ¼ எனவே என்ன நடந்தது நாம் E ஐ ABC ஆக வைத்திருக்கிறோம் ஆனால் D ஐ BC ஆக வைக்கிறோம் எனவே இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு விரும்பப்படாதது நல்லதல்ல எனவே ஏற்புடையது என்னவெனில் நீங்கள் 5 அளவுருவை செய்ய விரும்பினால் உங்களிடம் குறைந்தது 25 1 வகை சோதனை இருக்க வேண்டும் அதாவது 16 சோதனைகள் இங்கே அதே விஷயம் எனவே நான் அதிக மாறிகள் வேண்டும் என்று நினைக்கிறேன் D E F என்று சொல்லுங்கள் நான் 8 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் நீங்கள் பார்க்க முடிவதுபோல் இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு D AC E BC F ABC எனவே I அதாவது டிசைன் ஜெனரேட்டர் ACD BCE ABCF மற்றும் பல உண்மையில் மீண்டும் இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு எனவே முக்கிய விளைவுகளானது இருவழி இடைவினையுடன் குழப்பமடைகின்றன எனவே இது இரு வழியா அல்லது இது ஒரு முக்கிய விளைவா என்பதை நாம் அறிய மாட்டோம் உங்கள் சோதனைகளைச் செய்தபின் நீங்கள் செய்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதாவது சொல்வதென்றால் 8 சோதனைகள் 3 மாறிகள் A B C உடன் உங்களுக்கு சில முடிவுகள் கிடைத்தன எனவே இது வெப்பநிலை என்று சொல்லலாம் இது pH ஆக இருக்கலாம் இது கார்பன் அளவாக இருக்கலாம் நாம் அதை குறைந்த நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் மாற்றியுள்ளோம் 1 என்றால் குறைந்த நிலை 1 என்றால் உயர்ந்த நிலை கற்பனை செய்து பாருங்கள் நான் 23 8 சோதனைகள் செய்துள்ளேன் ஒரு முழு காரணி 3 3 நிலை 3 2 நிலை 3 காரணி எனவே 8 சோதனைகள் மற்றும் எனக்கு சில முடிவுகள் கிடைத்தன இது ஒரு பையோமாஸ் என்று சொல்லலாம் இப்போது முக்கிய விளைவுகளை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காண்பீர்கள் A இன் விளைவு என்ன B இன் விளைவு என்ன அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இவை இந்த 4 சோதனைகள் A இன் உயர்ந்த நிலையுடன் செய்யப்படுகின்றன இந்த 4 சோதனைகள் குறைந்த நிலை A உடன் செய்யப்படுகின்றன எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த 4 வெளியீடுகளை நீங்கள் கூட்டுகிறீர்கள் ÷ 4 இந்த 4 வெளியீடுகள் ÷ 4 எனவே இது உங்களுக்கு முக்கிய விளைவு A ஐ சொல்கிறது புரிந்ததா ஏனெனில் இந்த 4 ம் இந்த 4 ம் எனவே நீங்கள் இந்த 4 ஐயும் இதனுடன் கூட்டுகிறீர்கள் இப்போது B இன் விளைவை நான் அறிய விரும்பினால் இந்த பிளஸ்களைப் பார்க்கிறேன் y7 y8 y4 y3 கூட்டுங்கள் ÷ 4 மைனஸ்கள் இவை மைனஸ்கள் y1 y2 y5 மற்றும் y6 ÷ 4 இது உங்களுக்கு B இன் விளைவைச் சொல்லும் C இன் விளைவு எனவே உங்களிடம் 4 இடங்கள் உள்ளன இங்கே பிளஸ்கள் உள்ளன இங்கே இங்கே இங்கே இங்கே எனவே நாம் எடுத்துக்கொள்கிறோம் y2 y4 y6 y8 ÷4 மைனஸ்கள் 4 மைனஸ்கள் இங்கே இங்கே இங்கே இங்கே எனவே y1 y3 y5 y7 ÷ 4 எனவே இது முக்கிய விளைவை உங்களுக்குக் கூறுகிறது வெப்பநிலையின் விளைவு என்ன pH இன் விளைவு என்ன கார்பனின் விளைவு என்ன இப்போது இடைவினைகளை நாம் எவ்வாறு பெறுவது நாம் அதையும் செய்யலாம் இப்போது சரி எனவே பாருங்கள் எடுத்துக்காட்டாக A உங்கள் வெப்பநிலை என்றால் B உங்கள் pH என்றால் AB உங்களுக்கு வெப்பநிலையை பெருக்கல் pH யைக் கொடுக்கிறது மற்றும் இதை எவ்வாறு கணக்கிடுவது என்று நான் சொன்னேன் சரிதானே இதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது உங்களுக்குத் தெரியும் 1 யையும் 1யையும் பெருக்குங்கள் இது 1 எனவே என்பது என்பது என்பது மற்றும் என்பது எனவே என்பது என்பது என்பது என்பது என்பது என்பது என்பது என்பது எனவே AB ஐ நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் உங்களிடம் 4 இடங்களில் பிளஸ்கள் உள்ளன அதாவது y7 y8 y2 y1 எனவே y1 y2 y7 y8 ÷ 4 மேலும் உங்களிடம் 4 இடங்களில் மைனஸ்கள் உள்ளன எனவே y3 y4 y5 y6 ÷ 4 எனவே இந்த முடிவு AB இன் இடைவினை விளைவை உங்களுக்கு வழங்கும் மிக எளிமையானது எனவே நீங்கள் ஒரு காரணி திட்டத்தைச் செய்யும்போது நன்கு திட்டமிடப்பட்ட காரணி வடிவமைப்பு முடிவுகளும் பகுப்பாய்வுகளும் மிகவும் எளிமையானவை முதலில் நம்மிடம் முடிவுகள் உள்ளன பின்னர் நாம் ஒரு அனோவா செய்ய முடியும் முக்கியமான விளைவுகள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் பின்னர் ஏதேனும் இடைவினை இருந்தால்கூட இதைப் பயன்படுத்தி நாம் கணக்கிடலாம் எனவே இது மிகவும் நன்றாக இருக்கிறது இப்போது நான் ACயின் இடைவினையை அறிய விரும்பினால் எடுத்துக்காட்டாக வெப்பநிலை மற்றும் கார்பன் அளவு இந்த AC யை எவ்வாறு பெறுவது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இவை 2 ஐ யும் பெருக்கி இதைப் பெற வேண்டும் இவை 2 இது இவை 2 இது அது போல எனவே AC க்கு உங்களிடம் 4 இடங்களில் பிளஸ்கள் உள்ளன இங்கே இங்கே இங்கே அதனால் BC க்கும் அதேதான் உங்களிடம் 4 இடங்களில் உள்ளன உங்களிடம் 4 இடங்கள் உள்ளன எனவே நீங்கள் அந்த பிளஸ்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே இது உங்களுக்கு இடைவினை விளைவை அளிக்கிறது எனவே நீங்கள் ABC விளைவைக் கூட பெறலாம் ஏனென்றால் ABC யிடமும் உள்ளது உங்களுக்கு தெரியும் பிளஸ் இங்கே உள்ளது மைனஸ் இங்கே உள்ளது இதை நீங்கள் D ஆக செய்திருந்தால் அதாவது நீங்கள் 24 1 டிசைனை செய்திருந்தால் அதாவது 16 இன் பாதி மற்றும் நான் சொன்னது போல் இதை நாம் D என அழைக்கலாம் இது ஒரு தீர்மான III வடிவமைப்பாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் அந்த D ஐ இங்கே செய்திருந்தால் இதை இதை இதை இதை கூட்டி 4 ஆல் வகுத்து மற்றும் இதை இதை இதை இதை கழித்து 4 ஆல் வகுப்பதன்மூலம் D யின் முக்கிய விளைவை நீங்கள் பெற முடியும் எனவே D யின் விளைவையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எனவே நீங்கள் பார்ப்பதுபோல் காரணி அட்டவணைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சோதனைகளை எவ்வாறு திட்டமிடுவது என்று இது உங்களுக்குக் கூறுகிறது பின்னர் பகுப்பாய்வை எவ்வாறு செய்வது பல்வேறு கணக்கீடுகளை எவ்வாறு செய்வது என்று இது உங்களுக்குக் கூறுகிறது எனவே இந்த வகை காரணி வடிவமைப்புகளின் முக்கிய நன்மை இதுதான் எனவே இது மிகவும் நன்றாக இருக்கிறது மற்றொரு வடிவமைப்பு உள்ளது இதுவும் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பாகும் உங்களிடம் நிறைய அளவுருக்கள் இருந்து மற்றும் அவற்றை விரைவாக தேர்ந்தெடுக்க விரும்பினால் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த அளவுருக்கள் சில முக்கியமானவற்றை மட்டுமே பட்டியலிடுகின்றன மேலும் இது பிளாக்கெட் பர்மன் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது பிளாக்கெட் பர்மன் டிசைன் எனவே பொதுவாக இது 4 4 8 1216 இன் பெருக்கல் ஆகும் அதாவது நீங்கள் 4 சோதனைகள் அல்லது 8 சோதனைகள் 12 சோதனைகள் 16 போன்றவற்றை செய்ய வேண்டும் எனவே 3 காரணிகளை 4 சோதனைகள் மூலம் மட்டுமே படிக்க முடியும் இது உங்களுக்கு முக்கிய விளைவுகளைத் தரும் 8 சோதனைகள் மூலம் 7 காரணிகளைப் படிக்கலாம் இது உங்களுக்கு முக்கிய விளைவுகளைத் தரும் 11 காரணிகளை 12 சோதனைகள் மூலம் ஆய்வு செய்யலாம் எனவே இது மிகவும் நல்லது விரைவாக நாம் காரணிகளை தேர்வு செய்ய முடியும் நம்மிடம் 3 7 11 15 19 என்று இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது 4 சோதனைகள் 8 சோதனைகள் 12 சோதனைகள் 16 சோதனைகள் மற்றும் 20 சோதனைகள் எனவே மாறிகள் தேர்வுக்கு இது மிகவும் நல்லது அதிக எண்ணிக்கையிலான மாறிகளை நாம் படிக்கலாம் எனவே முக்கிய நிலைகளை 2 நிலைகளில் படிப்போம் மைனஸ் 1 மற்றும் பிளஸ் 1 மீண்டும் இங்கேயும் பிளாக்கெட் பர்மனில் டிசைன் ஜெனரேட்டர் என்று ஒன்று உங்களிடம் உள்ளது அந்த டிசைன் ஜெனரேட்டர்களைப் பார்ப்போம் இதுதான் டிசைன் ஜெனரேட்டர் இதைப் பாருங்கள் எனவே 8 சோதனைகளுக்கு டிசைன் ஜெனரேட்டர் என்பது எனவே இது உங்களுக்கு 7 மட்டுமே தருகிறது தயவுசெய்து கவனிக்கவும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மாறி A க்கு நாம் மற்றும் 8 வது வரிசைக்கு எல்லாம் - என்று வைக்கிறோம் உங்களுக்குப் புரிகிறதா கடைசி வரிசை எப்போதும் மைனஸ் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மாறி A க்கு நாம் என்று வைக்கிறோம் இப்போது இந்த நிரல்வரிசைகளை நாம் எவ்வாறு பெறுவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இதை எடுத்து மேலே வைக்கவும் பின்னர் எல்லாவற்றையும் கீழே தள்ளுங்கள் எனவே இதை எடுத்து மேலே வைக்கவும் பின்னர் இங்கே ஆகிவிடும் ஆனது ஆகிவிடும் ஆனது ஆகிவிடும் ஆனது ஆகிவிடும் ஆனது ஆகிவிடும் ஆனது ஆகிவிடும் பின்னர் C க்கு இதை எடுத்து மேலே வைத்து எல்லாவற்றையும் கீழே தள்ளுங்கள் எனவே இது இங்கே மாறும் இது இங்கே போகும் இது இங்கே போகும் இது இங்கே போகும் இது இங்கே போகும் இது இங்கே போகும் நிச்சயமாக 8 வது வரிசை எப்போதும் - ஆக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் D யை எவ்வாறு பெறுவீர்கள் இதை எடுத்து அங்கே வைக்கவும் பின்னர் எல்லாவற்றையும் கீழே தள்ளவும் 1 E இதனைத் தள்ளுங்கள் இந்த கீழே வரும் இது இது இது அதைப் போல நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள் எனவே உங்களிடம் 8 அளவுருக்களுக்கான டிசைன் ஜெனரேட்டர் உள்ளது இது உங்களுக்கு 7 எண்களை வழங்குகிறது இங்கே கடைசி வரிசை அனைத்தும் மைனஸ் ஆக இருக்கும் எனவே நீங்கள் அவற்றை இங்கே இந்த நிரல்வரிசையில் வைத்து பின்னர் கடைசி ஒன்றை 7 வது ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இது கடைசி அல்ல இது பொதுவாக எப்போதும் புறக்கணிக்கப்படுகிறது எனவே நீங்கள் இதை எடுத்து பின்னர் அங்கே வைத்து பின்னர் எல்லாவற்றையும் கீழே தள்ளுங்கள் 1 இதை எடுத்து அங்கே வைக்கவும் எல்லாவற்றையும் கீழே தள்ளுங்கள் 1 எனவே இது இப்படி வரும் இதை எடுத்து அங்கே வைக்கவும் எல்லாவற்றையும் கீழே தள்ளுங்கள் 1 இதை எடுத்து அங்கே வைக்கவும் எல்லாவற்றையும் கீழே தள்ளுங்கள் 1 நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் எனவே நீங்கள் இதைப் பெறுவீர்கள் மற்றும் 8 வது வரிசை அனைத்தும் மைனஸ்களாக இருக்கும் மீண்டும் நீங்கள் குறுக்கு சோதனை செய்ய வேண்டும் பாருங்கள் இது ஒரு சமச்சீரானதும் சமமானதும் கூட 4 பிளஸ்கள் 4 மைனஸ்கள் 4 பிளஸ்கள் 4 மைனஸ்கள் 4 பிளஸ்கள் 4 மைனஸ்கள் மிகவும் அருமை எனவே நான் 8 ரன்களுடன் 7 மாறிகளை ஸ்க்ரீன் செய்ய முடியும் இது மிகவும் நல்லது மாறியின் குறைந்தபட்ச எண் எனக்கு 6 மாறிகள் இருந்தால் என்ன நடந்திருக்கும் நான் என்ன செய்வது நான் அதே வடிவமைப்பைப் பயன்படுத்தலாம் அவற்றில் ஒன்றை நான் போலி மாறி என்று அழைப்பேன் எனவே நான் அதையே பயன்படுத்துவேன் எனவே நீங்கள் ஒரு போலி மாறியை வைத்திருக்க முடியும் சில நேரங்களில் நீங்கள் 5 அளவுருக்களை விரும்பினால் நான் 8 சோதனைகள் 5 அளவுருக்கள் மற்றும் 8 சோதனைகள் செய்ய விரும்பினால் எடுத்துக்காட்டாக காரணி வடிவமைப்பு 25 ஆக இருக்க வேண்டும் அதாவது 32 சோதனைகள் பாதி காரணி என்பது 16 சோதனைகளாக இருக்கும் ஆனால் 8 சோதனைகள் மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன் எனவே நான் இந்த அட்டவணையை எடுத்துக்கொள்கிறேன் நான் இரண்டு மாறிகளை வைப்பேன் இங்கே போலி எனவே இதை நான் செய்ய முடியும் எனவே அந்த அர்த்தத்தில் பிளாக்கெட் பர்மன் மிகவும் சக்திவாய்ந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் முக்கிய விளைவுகளை மட்டுமே படிக்க முடியும் மேலும் எந்தவொரு இடைவினை விளைவுகளையும் நீங்கள் படிக்க முடியாது மற்றும் இது 4 இன் பெருக்கல்களில் இருப்பதால் ஏற்புடையது என்னவென்றால் உங்கள் அளவுருக்கள் 4 க்கு நெருக்கமாக இருந்தால் அது மிகவும் நல்லது இல்லையென்றால் நாம் எப்போதும் போலி மாறிகள் வைக்கமுடியும் மற்றும் அதுபோன்றது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் நான் 12 சோதனைகள் செய்ய விரும்புகிறேன் அதாவது 11 மாறிகள் 3 4 5 6 7 8 9 10 11 மாறிகள் எனவே நான் இந்த டிசைன் ஜெனரேட்டரை எடுத்துக்கொள்கிறேன் இந்த கடைசி வரிசை தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் எல்லாமே - ஆக இருக்கும் எனவே நான் B ஐ எவ்வாறு பெறுவது நான் இதை எடுத்து இங்கே வைத்து அனைத்தையும் தள்ளுகிறேன் 1 எனவே இந்த பிளஸ் இங்கே வரும் இந்த பிளஸ் இங்கே வரும் இந்த மைனஸ் இங்கே வரும் பிளஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இந்த 12 வது வரிசையில் எதையும் வைக்க வேண்டாம் மற்றும் பல எனவே எனக்கு 11 மாறிகள் இருந்தால் நான் செய்ய வேண்டியது 12 சோதனை மட்டுமே அதேசமயம் நான் காரணி வடிவமைப்பைச் செய்ய விரும்பினால் 11 மாறிகள் 211 ஆகும் இது ஒரு பெரிய எண் என்னால் நான்கில் ஒரு பங்கு அல்லது எட்டில் ஒரு பங்கு பின்ன காரணி வடிவமைப்புகளையும் பார்க்க முடிந்தாலும் ஆனால் இது உங்களுக்கு குறைந்தபட்ச சோதனை ஓட்டங்களை அளிக்கிறது பிளாக்கெட் பர்மன் டிசைன்ஸ் ஏனெனில் 11 மாறிகளுக்கு நான் 12 சோதனைகளை மட்டுமே செய்ய முடியும் விரைவாக ஸ்க்ரீன் செய்ய முடியும் மேலும் அவற்றில் பயனில்லாதவை என நான் நினைக்கும் பலவற்றை அகற்றவும் முடியும் பின்னர் நான் ஒரு விரிவான வடிவமைப்பிற்கு செல்லலாம் இதுவே பிளாக்கெட் பர்மன் டிசைனின் அழகு மேலும் இந்த அட்டவணைகளை இந்த குறிப்பிட்ட குறிப்பிலிருந்து எடுத்தேன் இது ஒரு நல்ல குறிப்பு இது மிகவும் எளிது நான் அதைப் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனவே உங்களிடம் வெவ்வேறு டிசைன் ஜெனரேட்டர்கள் உள்ளன ஏனெனில் n 8 சோதனைகள் அல்லது 12 சோதனைகள் அல்லது 16 சோதனைகள் 20 சோதனைகள் 24 சோதனைகள் நினைவில் கொள்ளுங்கள் கடைசி வரிசை எப்போதும் மைனஸ் ஆக இருக்கும் எனவே நீங்கள் கடைசி குறியீடை எடுத்து அடுத்த மாறியின் அடுத்த உச்சியில் வையுங்கள் எல்லாவற்றையும் கீழே தள்ளி அதைச் செருகவும் அவ்வளவுதான் இவ்வாறுதான் நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள் இதுதான் பிளாக்கெட் பர்மன் டிசைனிற்கான டிசைன் ஜெனரேட்டர் மேலும் நீங்கள் ஸ்கிரீனிங் டிசைன்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த வடிவமைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது 4 இன் பெருக்கல்களாக இருந்தால் அது போன்றது எதுவுமில்லை பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பைப் பயன்படுத்துங்கள் காரணி அல்லது பின்ன காரணி வடிவமைப்பிற்கு செல்ல வேண்டாம் ஏனெனில் நீங்கள் பின்ன காரணி வடிவமைப்பைப் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சில குழப்பங்கள் உள்ளன எனவே விரைவாக ஒரு பிளாக்கெட் பர்மன் செய்யுங்கள் முக்கிய விளைவுகளைப் பாருங்கள் சில முக்கிய விளைவுகளை நீக்குங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் ஒரு விரிவான ஆய்வு செய்யுங்கள் அதாவது இதனை பிளாக்கெட் பர்மன் டிசைனோடு செய்ய வேண்டும் 10 ரன்களுக்கான ஃபோல்டோவர் கோஷல் டிசைன் என்று ஒன்று உள்ளது உங்களிடம் 4 மாறிகள் 4 மாறிகள் பிளாக்கெட் பர்மன் டிசைன் உள்ளன நான் செய்ய வேண்டியிருந்தால் நான் 4 சோதனைகளையும் செய்ய முடியும் நான் 24 காரணி வடிவமைப்பில் பாதி கூட செய்ய முடியும் அதாவது 24 1 அதாவது 8 சோதனைகள் நாம் செய்ய முடியும் இது கோஷல் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது இவை வெவ்வேறு புள்ளிவிவர வல்லுநர்களால் உருவாக்கப்படுகின்றன அவர்கள் சில அளவுருக்களின் முக்கியத்துவத்தைப் பார்க்கிறார்கள் பின்னர் அவர்கள் வடிவமைப்பைக் கொண்டு வருகிறார்கள் எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் எந்தவொரு வடிவமைப்பிலும் நீங்கள் எப்போதும் ஒரு சமநிலையைப் பெறுவீர்கள் பாருங்கள் இதைப் பாருங்கள் 5 பிளஸ்கள் 5 மைனஸ்கள் 5 பிளஸ்கள் 5 மைனஸ்கள் அது மிகவும் முக்கியமானது நீங்கள் செய்யும் எந்த வடிவமைப்பையும் கையால் எழுதுவதன் மூலம் அதைச் செய்கிறீர்கள் சமநிலை பராமரிக்கப்படுகிறதா ஆர்த்தோகனாலிட்டி பராமரிக்கப்படுகிறதா என்பதை எப்போதும் சரிபார்க்கவும் அது மிகவும் முக்கியமானது இது கோஷல் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த வகை வடிவமைப்புகளில் நாம் அதிகம் செல்ல வேண்டாம் பிளாக்கெட் பர்மன் பொதுவாக மென்பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது காரணிகள் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் நிச்சயமாக டாகுச்சி டிசைன்களும் பயன்படுத்தப்படுகின்றன பாருங்கள் நீங்கள் 8 சோதனைகள் செய்கின்றீர்கள் என்றால் உங்களிடம் 8 ஃபோல்டோவர் டிசைன்கள் உள்ளன முந்தையது 10 சோதனைகள் 4 காரணிகள் இங்கே உங்களிடம் 8 சோதனைகள் 4 காரணிகள் உள்ளன எனவே இது ஒரு ஃபோல்டோவர் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஃபோல்டோவர் என்று அழைக்கப்படுகிறது இது ஏன் ஃபோல்டோவர் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பார்க்க முடிவதுபோல் நீங்கள் அதை மடிக்கலாம் அது ஒரு ஆடி பிம்பம் போலவே இருக்கும் உங்களுக்குத் தெரியும் இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த எனவே இதனால்தான் இது ஃபோல்டோவர் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் ABC உள்ளது பின்னர் D மாறி மட்டுமே நீங்கள் சேர்க்கும் ஒரு புதிய மாறி உண்மையில் எனவே நீங்கள் ABC பகுதியை மட்டும் பார்த்தால் அது சரியாக மடிக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் இந்த வரி நீங்கள் இதை மடித்தால் அது ஒரு ஆடி பிம்பம் போன்றது சரிதானே அதனால்தான் இது ஒரு ஃபோல்டோவர் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் D எனப்படும் புதிய அளவுருவைச் சேர்க்கிறீர்கள் எனவே உங்களிடம் ABCD ஃபோல்டோவர் டிசைன் இருந்தால் நாம் இந்த முறையில் பாணியில் புதிய புதிய அளவுரு E யைச் சேர்க்கலாம் இவை ஃபோல்டோவர் டிசைன்கள் என்று அழைக்கப்படுகின்றன மீண்டும் நிச்சயமாக சமநிலையை மறந்துவிடாதீர்கள் சமநிலை பராமரிக்கப்படுகிறது சரிதானே அது மிகவும் முக்கியமானது பின்னர் நம்மிடம் லத்தீன் ஸ்கொயர் டிசைன் உள்ளது நான் இதற்கு முன்பும் லத்தீன் ஸ்கொயர்களைப் பற்றி பேசினேன் என்னிடம் லத்தீன் ஸ்கொயர் டிசைன் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நாம் 3 நிலைகளை 1 0 1 பார்க்கிறோம் 2 நிலைகளைப் 1 மற்றும் 1 என நாம் அழைக்கிறோம் இது 3 நிலை என்றால் பொதுவாக அவர்கள் பரிந்துரைக்கும் முறை 0 ஐ நடுத்தர நிலையாகப் பயன்படுத்துங்கள் என்பதாகும் எனவே இது எதைப் போன்றது என்றால் நான் 9 சோதனைகளை செய்கிறேன் 1 2 3 4 5 6 7 8 9 இது காரணி B இது காரணி C இது காரணி A 9 சோதனைகளை நீங்கள் செய்கின்றீர்கள் 3 3 3 3 9 சோதனைகள் இதைப் பாருங்கள் நல்ல சமச்சீர் உள்ளது எனவே முதல் சோதனைகள் அனைத்தும் 3 ம் குறைந்த நிலையில் இருக்கும் இரண்டாவது சோதனை C ஆக இருக்கும் குறைந்த நிலையில் இருக்கும் நடுத்தர நிலையில் A மற்றும் B கடைசி மற்றும் மூன்றாவது சோதனை C ஆக இருக்கும் மிகக் குறைந்த நிலையில் இருக்கும் மற்றும் A மற்றும் B மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அது போன்றது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் 9 சோதனைகள் செய்கிறீர்கள் அதன் முடிவுகளையும் நாம் இங்கே எழுதலாம் மேலும் சில அனோவாக்களையும் செய்யலாம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீண்ட காலத்திற்கு முன்பு லத்தீன் ஸ்கொயர் டிசைன்களில் சில வினாக்களைச் செய்தோம் அனோவாஸ் 3 காரணிகளுடனும் எனவே இது லத்தீன் ஸ்கொயர் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது எனவே நம்மிடம் 3 அளவுருக்கள் 3 நிலைகள் உள்ளன நாம் 9 சோதனைகளை மட்டுமே செய்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் இல்லையெனில் நீங்கள் காரணி வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் என்றால் 33 அதாவது 27 சோதனைகள் அந்த 33 இல் மூன்றில் ஒரு பங்கை நான் செய்ய விரும்பினால் அது 9 ஆக இருக்கும் எனவே இது 33 1 ஆக இருக்கும் சோதனை வகை எனவே இது லத்தீன் ஸ்கொயர் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நம்மிடம் இங்கே ஒரு ஸ்கொயர் உள்ளது பின்னர் நாம் காரணிகளை வைக்கிறோம் ஒவ்வொரு காரணியின் நிலையையும் நடுவில் சில காரணிகளையும் வைக்கலாம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கார்பன் நைட்ரஜன் மற்றும் உயிரினத்தின் பயோபாலிமர்கள் உற்பத்திக்கு நாம் 7 பை 7 லத்தீன் ஸ்கொயர்கள் மூலம் ஒரு வினாவைச் செய்தோம் எனவே மீண்டும் ABC க்கான லத்தீன் ஸ்கொயர் இங்கே 9 சோதனைகள் சரிதானே எனவே நான் சொன்னது போல் இது முதல் சோதனை இரண்டாவது சோதனை 0 0 1 மூன்றாவது சோதனை 1 ஆக இருக்கும் நீங்கள் இப்படித்தான் சோதனையை செய்கிறீர்கள் 3 நிலைகள் கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு காரணியிலும் ஒரு சமநிலை உள்ளது நீங்கள் 3 முறை 1 நிலையில் செய்கிறீர்கள் 3 முறை 0 நிலையில் செய்கிறீர்கள் 3 முறை பிளஸ் நிலையில் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் இது மிகவும் சமமாக உள்ளது மீண்டும் B யிலும் கூட நம்மிடம் 3 முறை எதிர்மறையாக உள்ளது 3 முறை 0 3 நேரம் பிளஸ் பிளஸ் எனவே இது லத்தீன் ஸ்கொயர் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இதனை நாம் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதுகிறோம் அது அப்படியே இருக்கும் எனவே நீங்கள் இந்த சோதனையைச் செய்கிறீர்கள் நீங்கள் முடிவுகளைப் பெறுகின்றீர்கள் எனவே A யின் விளைவை நான் அறிய விரும்பினால் இங்கே மற்றும் பிளஸ் மற்றும் மைனஸ் போன்று நம்மிடம் 0 வும் உள்ளது எனவே அதாவது நம்மிடம் A யின் விளைவு 3 இடங்களில் உள்ளன 0 எனவே நாம் கணிதத் தொடர்பின் இரண்டாவது வரிசை வகையை உருவாக்க முடியும் அதேசமயம் இது 2 நிலைகள் என்றால் நாம் நேரியல் வகை கணிதத் தொடர்பினை மட்டுமே உருவாக்க முடியும் எனவே அடுத்த வகுப்பில் நாம் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் - இதர வடிவமைப்புகள் Full factorials முழு காரணிகள் 2 நிலை டிசைன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2k காரணி வடிவமைப்புகள் வடிவமைப்பு தீர்மானம் பிளாக்கெட் பர்மன் டிசைன்கள் ஃபோல்டோவர் கோஷல் டிசைன்